அடுத்தது அந்த வேகமாக துண்டிக்கப்பட்ட சுமை பாய்வு ஆகும் இங்கே எண்களை இப்பொழுது நம்மால் தீர்க்க முடியாது ஆனால் நாம் இந்த ஒன்று என்னவென்று உங்களுக்கு சொல்வோம் J1 இன் மூலைவிட்ட கூறுகள் இப்பொழுது சமன்பாடு 57 இன் மூலம் விவரிக்கப்பட்டது இது சமன்பாடு 57 ஆகும் இதை இவ்வாறு எழுத முடியும் Piik1nViVkYiksin ik ik Vi2Yiisin ii அதாவது இதுவே உங்களுடைய சமன்பாடு 57 ஆகும் எனவே உங்களால் என்ன செய்ய முடியும் என்றால் Piik1k≠inViVkYiksin ik ik இது மூலைவிட்ட கூறு ஆகும் எனவே அதனுடன் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் நான் என்ன செய்கிறேன் என்று பாருங்கள் Vi2Yiisin ii ஐ கூட்டி மீண்டும்Vi2Yiisin ii ஐ கழியுங்கள் நீங்கள் அவ்வாறு செய்தால் பிறகு கூட்டுத்தொகைக்குள் கொண்டு வந்த இந்த k≠i என்ற உறுப்பை நீக்குவீர்கள் ஏனெனில் ki எனும்பொழுது i ஆவது உறுப்பு எடுத்துக்காட்டாக ki எனும்பொழுது இது Vi2Yiisin ii ஆக இருக்கும் ஆகையால் இந்த உறுப்பை அதனுள் கொண்டு வந்தீர்கள் அப்படியென்றால் இதை k1nViVkYiksin ik ik என எழுத முடியும் பின்னர் Vi2Yiisin ii ஐ கழியுங்கள் இது தனிப்பட்ட உறுப்பு ஆகும் ஆனால் k≠i இப்பொழுது நீக்கப்படுகிறது ஏனெனில் இந்த பதம் கூட்டுதொகைக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது இது இப்படி இருக்குமாயின் பின்னர் இந்த வேகமாக துண்டிக்கப்பட்ட ஒன்று என்பது இங்கு காண்பிக்கப்பட்ட Piik1nViVkYiksin ik ik Vi2Yiisin ii என்று எழுதப்பட முடியும் இது சமன்பாடு 65 ஆகும் இப்பொழுது சமன்பாடு 65 மற்றும் சமன்பாடு 51 ஐ பயன்படுத்தி அந்த சமன்பாடு 51 என்பது Qi k1nViVkYiksin ik ik ஆகும் எனவே உண்மையில் நீங்கள் Qi k1nViVkYiksin ik ik என்பதை இந்த வெளிப்பாட்டில் செலுத்துகிறீர்கள் எனவே இந்த பதம் Pii Qi Vi2Yiisin ii என எழுதப்படுகிறது இந்த வழியில் உங்களால் எழுத முடியும் அல்லது அடுத்தது Yiisin ii Bii ஆகும் ஏனெனில் YGjD என்று நாம் ஒருமுறை மரபை எடுத்துள்ளோம் எனவே அதன் அர்த்தம் Ysin B என்பதாகும் எனவே Yiisin ii Bii ஆகும் உண்மையில் இது உங்களது கடத்துத்திறன் ஆகும் இது ஏற்பு ஆகும் எனவே Pii Qi Vi2Bii இது சமன்பாடு 66 ஆகும் அதாவது இங்கே நான் உண்மையில் வேகமான துண்டிக்கப்பட்ட சுமை பாய்வு என்றால் பல்வேறு தோராயமாக்கம் ஆகும் பின்னர் இந்த ஒன்று பின்னர் BiiYiisin ii அங்கே பஸ் அட்மிட்டன்ஸ் மேட்ரிக்ஸின் மூலைவிட்ட கூறுகளின் புனைப்பகுதி உள்ளது அது Y ஆகும் எனவே BiiQi இல் உள்ள ஒரு நடைமுறைக்குரிய ஆற்றல் அமைப்பில் இது உண்மையில் ஒரு யூனிட் மதிப்புகளில் உள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்களது Qi ஐ நீங்கள் மாற்றும்போது நான் என்ன சொல்கிறேன் என்றால் Y உங்களது ஒரு யூனிட்டில் உள்ளது Q வும் கூட ஒரு யூனிட்டில் உள்ளது அந்த சமயத்தில் நீங்கள் அந்த BiiQi என்பதை கண்டுபிடிப்பீர்கள் மற்றும் எனவே சமன்பாடு 66 இல் உள்ள Qi ஐ நாம் புறக்கணிக்கலாம் அதாவது இந்த சமன்பாட்டில் நீங்கள் Qi ஐ புறக்கணிக்கிறீர்கள் அதாவது Qi ஐ கைவிடுகிறீர்கள் என்பதாகும் வேறொரு அனுமானத்தில் நாம் இந்த Vi2≅|Vi| ஐ எடுத்துக் கொள்கிறோம் ஏனெனில் 1 p u இன் நெருக்கமான அருகாமையில் மின்னழுத்தம் வேறுபடுகிறது ஏனெனில் நீங்கள் ஸ்லேக் பஸ் மின்னழுத்தத்தை ஒன்று என எடுத்திருக்கிறீர்கள் எனவே இது வேறொரு தோராயமயமாக்கல் Vi2≅|Vi| ஆகும் மற்றும் இது BiiQi ஆகும் ஆகையால் இந்த Qi என்னும் பதம் கைவிடப்பட்டது மற்றும் Vi2 என்பது |Vi| என எடுத்துக் கொள்ளப்பட்டது எனவே Pii ViBii என்னும் இது சமன்பாடு 67 ஆகும் இதேபோல இயல்பான இயக்க நிலைமையின்கீழ் k i என்பது முற்றிலும் சிறியதாகும் ஆகையால் ik ikik ஆகையால் ik ikik என்னும் இந்த நிலைமையை நீங்கள் தயவு செய்து சமன்பாடு 58 இல் வையுங்கள் நான் சமன்பாடு 58 க்கு செல்வதில்லை ஏனெனில் சமன்பாடு 58 இங்கே உள்ளது எனவே இதில் இதை J1 மேட்ரிக்ஸ் என்று நீங்கள் அழைக்கிறீர்கள் எனவே இந்த ik ik நீங்கள் ஒரு sin ik ik sin ik என்பதை வையுங்கள் எனவே Pii ViVkBik என்னும் இந்த அனுமானத்துடன் மற்றும் இது Yiksin என்று இருந்தால் நீங்கள் இந்த ஒன்றை எடுத்தால் நான் என்ன சொல்கிறேன் என்றால் உங்களது புரிதலுக்காக நீங்கள் Yiksin ik ik இதை எடுக்கிறீர்கள் என்றால் எனவே நீங்கள் என்ன எடுக்கிறீர்கள் என்றால் டெல்டா i நீங்கள் அதை i k என்று அழைக்கிறீர்கள் அவை மிகவும் சிறியதாக உள்ளன தோராயமாக அவற்றின் வேறுபாடு மிகவும் சிறியதாக உள்ளது எனவே அதாவது இது Yiksin ஆகும் ஏனெனில் ik ikik ஆகும் இந்த ஒன்று Yiksin Bik ஆகும் எனவே இந்த ஒன்று நீங்கள் இங்கே சிறிது நிறுத்துங்கள் இது இங்கே சென்று விட்டது ஆகையால் இந்த ஒன்று Pii ViVkBik ஆகும் 0 என்று அனுமானித்து அவர்களால் Vk ஐ ஒரு அனுமானிக்க முடியும் ஆகையால் Pii ViBik இது சமன்பாடு 68 ஆகும் இதேபோல சமன்பாடு 54 இல் கொடுக்கப்பட்டுள்ள J 4 இன் மூலைவிட்ட கூறுகளை இதைப்போல எழுத முடியும் எனவே மூலைவிட்ட கூறுகள் QiVi ViYiisin ii k1nViVkYiksin ik ik ஆகும்

இது சமன்பாடு 69 ஆகும் எனவே இது சிறிது எளிமையான கணிதம் ஆகும் எனவே 69 மற்றும் 51 ஐ பயன்படுத்தி பின்னர் இந்த 51 என்னும் Qi k1 k≠inViVkYiksin ik ik என்ற அதே விஷயத்தை நீங்கள் பெறுவீர்கள் அதாவது நான் சமன்பாடு 69 மற்றும் 51 ஐ எழுதுகிறேன் எனவே இது 69 மற்றும் 51 ஆகும் உங்களிடம் உள்ள சமன்பாட்டில் அந்த விஷயங்கள் ஏற்கெனவே கொடுக்கப்பட்டுள்ளன என்று நான் உங்களுக்குச் சொல்லியிருக்கிறேன் எனவே QiVi ViYiisin ii Qi ஆகும் ஆனால் Yiisin ii Bii ஆகும் எனவே QiVi ViBiiQi ஆகும் BiiQi என்னும் அதே அனுமானத்தை நான் எழுதினேன் இந்த Qi மற்றும் Bii ஆகிய இரண்டின் மதிப்புகளும் ஒரு யூனிட் மதிப்புகளில் இருக்க வேண்டும் என நான் முன்னரே கூறியுள்ளதை கவனியுங்கள் பின்னர் BiiQi என்னும் இந்த நிலைமை உண்மையாக உள்ளது மற்றும் சமன்பாடு 70 இல் உள்ள Qi புறக்கணிக்கப்படலாம் எனவே Qi ஐ கைவிடுங்கள் நீங்கள் இதை கைவிட்டால் பின்னர் QiVi ViBii ஆகும் இது சமன்பாடு 71 ஆகும் இதேபோல ik ikik என மீண்டும் அனுமானித்தால் எனவே சமன்பாடு 60 ஐ இதைப்போன்று எழுத முடியும் எனவே இது உங்களது சமன்பாடு 60 ஆகும் அதே அனுமானத்துடனான உங்களது சமன்பாடு 60 இதுவே ஆகும் நாம் இந்த ஒன்றை QiVi ViBik என்பதைப் போன்று sin ik ik sin ik என்று எடுத்துக்கொள்வோம் இது சமன்பாடு 72 ஆகும் அதாவது பொதுவாக நாம் பார்த்தது என்னவென்றால் PVi B ஆகும் இது மேட்ரிக்ஸ் வடிவத்தில் உள்ள சமன்பாடு 73 ஆகும் மற்றும் QVi B|ΔV| இது சமன்பாடு 74 ஆகும் இப்பொழுது இந்த B மற்றும் B உண்மையில் இவை 2 மேட்ரிக்ஸ்கள் ஆகும் அவை ஒரு மாறிலி அல்லது மாறிகள் என்று நீங்கள் எதை கூறினாலும் அவற்றை முற்றிலும் சார்ந்தவை அல்ல எனவே ஒவ்வொரு மீள்செய்கையிலும் அவற்றை நீங்கள் மதிப்பீடு செய்ய தேவையில்லை எனவே இது ஒரு மாறிலி மேட்ரிக்ஸ்கள் ஆகும் மற்றும் நீங்கள் அவற்றை ஒரே ஒரு முறை மட்டும் நேர்மாற்றம் செய்தால் மற்றும் அவ்வளவு தான் உங்களுக்கு தேவையானது மதிப்பீடு செய்யப்படவில்லை உங்களால் ஜேகோபியன் மேட்ரிக்ஸ்க்கு வழிவகுக்க முடியும் எனவே இது உங்களது தேவையான துண்டிக்கப்பட்ட மற்றும் வேகமாக துண்டிக்கப்பட்ட ஆற்றல் பாய்வு தீர்வுகள் ஆகும் ஆனால் இந்த விஷயத்தில் வேகமாக துண்டிக்கப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு தேவையானது இது மிக விரைவான கணக்கீடு ஆகும் ஆனால் ஒருவேளை இது அதிக மீளச்செய்கைகளை எடுத்துக்கொள்கிறது பின்னர் துண்டிக்கப்பட்ட நியூட்டன் ராப்சன் முறை ஆனால் என்றாலும் இது அதிக மீளச்செய்கைகளை எடுத்துக்கொள்கிறது ஆனால் கணக்கீட்டின்படி மின்செலுத்தத் தொடருக்கு இது மிகவும் பாராட்டத்தக்கது எனவே இது ஸ்டாட் மற்றும் அல்சாக்கினால் Stott மற்றும் Alsac முன்மொழியப்பட்டது நான் நினைவுபடுத்தினால் அந்த ஆண்டு சரியாக அநேகமாக 1974 ஆக இருக்கிறது எனவே இந்த ஒன்று உங்களது வேகமான துண்டிக்கப்பட்ட சுமை பாய்வு ஆகும் எனவே இது மேட்ரிக்ஸ் ஆகும் எனவே மற்ற எண் சார்ந்த விஷயங்களை என்னால் உங்களுக்கு காண்பிக்க முடியாது ஏனெனில் ஏற்கனவே 2 எடுத்துக்காட்டுகள் கொடுக்கப்பட்டுள்ளன நேரம் அனுமதிக்கப்படுகிறது ஆனால் சிறிய எடுத்துக்காட்டுக்காக அல்லது வேறு சில வகையான கணக்குகள் சில சமயங்களில் வேகமாக துண்டிக்கப்படுவதால் அது ஒன்றிணைவதில்லை ஆனால் உயர் ஆற்றல் மின்செலுத்தத் தொடருக்காக இது மிகவும் திறமைமிக்க மற்றும் வணிக ரீதியான தொகுப்புகள் கிடைக்கின்றன எனவே இது சமன்பாடு 70 74 ஆகும் மற்றும் மொத்த விஷயமும் மேட்ரிக்ஸ் மூலம் குறிக்கப்படுகிறது எனவே இது உங்களது வேகமாக துண்டிக்கப்பட்ட சுமை பாய்வு ஆகும் இது முடிந்தவுடன் அடுத்ததாக குழாய் மாற்றும் மின்மாற்றிகள் என்று நீங்கள் அழைக்கும் இதற்கு நாம் வருவோம் மற்றும் மாறாக சுமை பாய்வு ஆய்வுகளில் உள்ள மின்மாற்றி குறிப்பீடு π சமமானதாக உள்ளது என்று நான் கூறுவேன் குழாய் மாற்றும் மின்மாற்றியை சிறிது நாம் முன்பே பார்த்துள்ளோம் சிறிது யோசனைகள் இப்பொழுது கொடுக்கப்பட்டுள்ளன குழாய் விகிதம் இயல் மதிப்பில் இருக்கும்போது அதாவது a1 என்று கொண்டிருக்கும்போது அந்த சமயத்தில் மின்மாற்றி தொடர் மின்தடுப்பினால் மாறாக தொடர் மின்னிசைமை ypq யினால் குறிப்பிடப்படுகிறது உங்களிடம் ஒரு குழாய் விகிதம் ஒன்று இருந்தால் எனவே நீங்கள் மின்னழுத்த அளவை மாற்றவில்லை எனவே அந்த விஷயத்தில் இது ஒரு தொடர் மின்னிசைமையினால் குறிப்பிடப்படுகிறது எனவே ypq இந்த ஒன்றிற்கு வருகிறது எனவே மின்னிசைவு என்று நீங்கள் அழைக்கும் இதன் குறியீடு இதுவே ஆகும் முதலில் நீங்கள் இந்த வரைபடத்தை புரிந்துகொள்ள வேண்டும் உங்களிடம் ஒரு மின்மாற்றி இருந்தால் நான் அந்த வேறொரு விஷயத்திற்கு வருகிறேன் எனவே உங்களிடம் ஒரு மின்மாற்றி இருந்தால் இதை ஒரு p என்று கூறுங்கள் இதை நாம் பஸ் பார் p என்று அழைக்கிறோம் அதன் மின்னழுத்தம் Vp ஆகும் இது பஸ் q இதன் மின்னழுத்தம் Vq ஆகும் எனவே மின்மாற்றி மின்தடுப்பைக் கொண்டுள்ளது எனவே மின்னிசைமை உள்ளது எனவே இது உண்மையில் ypq ஆகும் எடுத்துக்காட்டாக இந்த மின்மாற்றி ஒரு மின்னிசைமை ypq ஐ கொண்டுள்ளது ஆனால் தொடர் இணைப்பு ypq என்பதைப்போல இந்த ypq ஒரு தொடரில் செலுத்தப்பட்டுள்ளது மற்றும் இவை சீர்மையான மின்மாற்றியாக ஆகின்றன மற்றும் இந்த பஸ் பார் இ எடுங்கள் மற்றும் இந்த பக்கம் இது ஒரு கற்பனையான பஸ் பார் இதன் குறி ஒரு t ஆகும் இந்த குறி t ஆகும் இது கற்பனையான பஸ் ஆகும் மற்றும் உண்மையில் இது மின்மாற்றியின் ஒரு பக்கம் ஆகும் இது மின்மாற்றியின் மற்றொரு பக்கம் ஆகும் உயர் மின்னழுத்தம் அல்லது குறைந்த மின்னழுத்தம் அல்லது குறைந்த மின்னழுத்தம் அல்லது உயர் மின்னழுத்தம் எதுவும் ஒரு பொருட்டல்ல ஆனால் ஒரு கற்பனையான பஸ் எடுக்கப்பட்டுள்ளது மற்றும் மின்மாற்றியின் மின்னிசைமையுடன் ypq உள்ளது மற்றும் இப்பொழுது இது ஒரு சீர்மையான மின்மாற்றியாக இருக்கிறது மற்றும் இது a விற்கு ஒன்று ஆகும் மற்றும் அதை நீங்கள் ட்ரான்ஸ் விகிதம் என்று அழைக்கிறீர்கள் எனவே உண்மையில் இந்த பக்கம் Nt ஆகும் மற்றும் இந்த பக்கம் Nq ஆகும் எனவே இது 1NqNt ஆகும் அது பின்னர் வரும் எனவே இது ஒரு மின்மாற்றி குறியீடு ஆகும் மற்றும் இந்த பக்கம் செல்லும் மின்சாரம் Ip ஆகும் மற்றும் இந்த பக்கம் இது Iq ஆகும் இந்த பக்கம் இது Iq ஆகும் எனவே அதாவது அதற்கு செல்வதற்கு முன்பாக அதாவது நீங்கள் அந்த மற்றொரு சமன்பாட்டை எடுத்தால் அதாவது இந்த பக்கம் NtIp NqIq ஆக இருந்தால் அது பின்னர் வரும் எனவே இது மின்சாரத்தின் திசை ஆகும் மற்றும் இது p மற்றும் q ஆகும் இது ஒரு மின்மாற்றியின் சமான மின்சுற்று ஆகும் மற்றும் குறியீடு எவ்வாறு என்று பாருங்கள் எனவே அதனால் தான் நான் அந்த படம் 9 ஐ தக்கவைத்திருந்தேன் இந்த படம் 9 ஒரு சீர்மையான மின்மாற்றியுடன் மின்னிசைமை ypq உடன் தொடரில் உள்ள ஒரு மின்மாற்றியைக் காட்டுகிறது இது ஆஃப் பண்புசார்ந்த குழாய் விகிதம் 1a ஐ குறிக்கிறது மற்றும் t என்பது ஒரு கற்பனையான பஸ் பார் ஆகும் இது விகிதம் மற்றும் மின்மாற்றியின் மின்னிசைமைக்கு இடையில் உள்ளது அதாவது இந்த ஒன்றுக்கு இடையில் உள்ளது இந்த ஒன்றிற்கும் இந்த பக்கத்திற்கும் இடையில் கற்பனையான பஸ் பார் என்று நீங்கள் அழைக்கும் ஒன்றை நாம் அனுமானித்தோம் அடுத்ததாக அதற்கு வருவதற்கு முன்பாக இது t இந்த பக்கம் p இந்த பக்கம் q ஆகும் எனவே இந்த பக்க பதம் Nt இந்த பக்கம் Nq என்று நாம் அனுமானிக்கிறோம் ஆகையால் Nt Nq அதாவது t Nq உங்களால் 1NqNt என்று எழுதமுடியும் அதாவது இது 1a ஆகும் அதாவது aNqNt ஆகும் ஆகையால் படம் ஒன்பதிலிருந்து VqVtNqNta என்று நம்மால் எழுத முடியும் அதாவது இந்த படத்திலிருந்து உங்களால் எழுத முடியும் VqVtNqNta இதன் மூலம் உங்களுக்கு தெரியும் எடுத்துக்காட்டாக பொதுவாக இயந்திர ஆய்வுகளுக்காக மற்றும் நீங்கள் படித்த இவைகளுக்காக V1V2 அல்லது e1e2N1N2 இவை ஒரே விஷயம் ஆகும் எனவே VqVtNqNta அதாவது VtVqa இது சமன்பாடு 75 ஆகும் இப்பொழுது மின்சாரத்தின் திசை என்று நான் சொன்னது போல இது இந்த வழியை எடுத்துக்கொள்கிறது இது இந்த வழியை எடுத்துக்கொள்கிறது எனவே இந்த பக்கம் Nt பதம் இந்த பக்கம் Nq பதம் ஆகும் அதாவது NtIp NqIq ஆகும் ஏனெனில் இந்த பக்கம் Ip மற்றும் இந்த பக்கம் Iq ஆகும் எனவே NtIp NqIq ஆகும் அதாவது Ip NqNtIq ஆகும் ஆனால் NqNta ஆகும் எனவே Ip aIq ஆகும் இது சமன்பாடு 76 ஆகும் அதாவது நீங்கள் படத்தை பார்த்தல் மின்சாரம் Ip என்பது IpypqVp Vt என்று கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் விரும்பினால் இந்த கற்பனையான பஸ் பார் ஐ இங்கே வைக்கலாம் மின்னழுத்தம் Vt ஆகும் அதாவது அந்த IpypqVp Vt ஆகையால் நாம் IpypqVp Vt என்று எழுதுகிறோம் இப்பொழுது சமன்பாடு 77 மற்றும் 75 ஐ பயன்படுத்தினால் அதாவது உண்மையில் இது உங்களது 75 ஆகும் VtVqa ஆகும் அதாவது இந்த VtVqa இந்த ஒன்றை நீங்கள் இங்கே பதிலீடு செய்யுங்கள் நீங்கள் அவ்வாறு செய்தால் IpypqVp ypqaVq என்று நீங்கள் பெறுவீர்கள் இது சமன்பாடு 78 ஆகும் மீண்டும் சமன்பாடு 76 இல் இருந்து அதாவது இந்த சமன்பாடு 76 இல் இருந்து Iq Ipa ஆகும் ஆகையால் Iq Ipa இது சமன்பாடு 79 ஆகும் இப்பொழுது சமன்பாடு 79 மற்றும் 78 இல் இருந்து Iq 1aypqVp ypqaVq என்பது நம்மிடம் உள்ளது நீங்கள் இங்கே பதிலீடு செய்யுங்கள் அவ்வாறு நீங்கள் பதிலீடு செய்தால் Iq ypqaVpypqa2Vq என்பதை பெறுவீர்கள் இது சமன்பாடு 80 ஆகும் இப்பொழுது சமன்பாடு 78 மற்றும் 80 இவற்றை மேட்ரிக்ஸ் வடிவத்தில் வையுங்கள் அதாவது Ip Iq ypq ypqa ypqa ypqa2 Vp Vq இது சமன்பாடு 81 ஆகும் இப்பொழுது மின்மாற்றிக்காக ஒரு சமானமான மாதிரியை இந்த சமன்பாட்டிலிருந்து நாம் பெற வேண்டும் நாம் எவ்வாறு இதை செய்வது எனவே ஒருவர் என்ன செய்ய முடியும் என்றால் இந்த சமன்பாட்டை நாம் பெற்றோம் ஒருவர் என்ன செய்ய முடியும் என்றால் இந்த Ypp ஐ பாருங்கள் இது ஒரு மூலைவிட்டம் ஆகும் அந்த Ypp மூலைவிட்ட கூறு Ypp க்கு இணையாக உள்ளது இந்த மூலைவிட்ட கூறு முதலாம் ஒன்று எனவே Yppypq ypqaypqa ஆகும் எனவே அந்த விஷயத்தில் Yppypqaa 1aypq என்பதை நீங்கள் பெறுவீர்கள் இது சமன்பாடு 82 ஆகும் இதேபோல உங்களது Yqqypqa2ypqa1 aa2ypq ஆகும் எனவே நீங்கள் இதைப்போல பார்த்தால் பின்னர் மின்மாற்றியை உங்களால் குறிக்க முடியும் பின்னர் இந்த P பக்கம் இது உண்மையில் குழாய் இல்லாத பக்கம் ஆகும் மற்றும் Q பக்கம் உண்மையில் குழாய் பக்கம் இது P பக்கம் ஆகும் இது குழாய் இல்லாத பக்கம் மற்றும் Q பக்கம் குழாய் பக்கம் ஆகும் அதாவது இது குழாய் இல்லாத பக்கம் P மற்றும் Q குழாய் பக்கம் ஆகும் எனவே இது Ypp ஆகும் நீங்கள் இதை எழுதும் பொழுது இது ypqa ஆகும் இது உங்களது மின்மாற்றியின் மின்னிசைமை ypqa மற்றும் அதனுடன் இது உங்களது இணைத்தட கிளை மின்மாற்றிக்காக வருகிறது அதாவது இது இணைத்தட பகுதி ஆகும் அது a 1aypq ஆகும் இதேபோல நீங்கள் Yqq க்காக சென்றால் இந்த பக்கம் இதுவும் கூட 1 aa2 ypq ஆகும் குழாய் விகிதம் பண்பு சார்ந்ததாக இருக்கும்போது அந்த a1 அது ypq க்கு இணையாக இருக்கிறது மற்றும் a1 ஆக இருக்கும்போது இந்த பதம் அங்கே இருக்காது இது 0 ஆகா இருக்கும் இந்த பதம் அங்கே இருக்காது இது 0 ஆக இருக்கும் மற்றும் மின்மாற்றியை தொடர் மின்னிசைமையாக குறிப்பிட முடியும் a1 ஆக இருந்தால் அது அப்படி இல்லாவிட்டால் இது மின்மாற்றி மாதிரியின் சமானமாக உள்ளது இந்த சமன்பாட்டை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று நான் நம்புகிறேன் இது மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது எனவே நீங்கள் எந்த வழியில் இதை செய்தீர்கள் எனவே அதாவது எடுத்துக்காட்டுக்கு உங்களிடம் ஒரு மின்னியற்றி உள்ளது என வைத்துக்கொள்ளலாம் பின்னர் உங்களிடம் மின்மாற்றி என்று நீங்கள் அழைக்கும் இது உள்ளது இது மின்மாற்றி ஆகும் பின்னர் இது மின்செலுத்தத் தொடருக்கு செல்கிறது உங்களிடம் ஸ்டெப் அப் மின்மாற்றி உள்ளது எடுத்துக்காட்டாக உங்களது ஸ்டெப் டவுன் ஸ்டெப் அப் தொடரில் எங்காவது ஒருவேளை நான் மின்மாற்றியை காட்டினால் எடுத்துக்காட்டாக பின்னர் மீண்டும் உங்களிடம் ஸ்டெப் டவுன் மின்மாற்றி இருந்தால் நீங்கள் மின்னழுத்தத்தை குறைத்தால் ஒருவேளை இது 11 kV மின்னியற்றி பக்கமாக இருக்கும் எனவே இது 220 kV ஆகும் இது 220 kV என்றும் கூட சொல்லலாம் எனவே இதுவும் கூட மற்றும் இதை 66 kV என்று சொல்லுங்கள் ஒருவேளை எடுத்துக்காட்டாக இந்த மின்மாற்றியை நீங்கள் குறிப்பிட்டால் அந்த விஷயத்தில் இது உங்களது 2 பஸ் பார் என்பதை பாருங்கள் இது உங்களது 2 பஸ் பார் ஆகும் எனவே இது உங்களது ypqa ஆக இருக்கும் இந்த பக்கம் மற்றும் இந்த பக்கம் உங்களது அந்த மின்மாற்றியின் இணைத்தட பக்கமாக இருக்கும் இது ஒரு மைனஸ் 1aypq ஆகும் மற்றும் இந்த பக்கத்தில் கூட இது இருக்கும் இது 1 aa2ypq ஆகும் மற்றும் அதற்கு கூடுதலாக தொடர் மின்னூட்ட மின்னிசைமை என்று நீங்கள் அழைக்கும் விஷயமும் அங்கே உள்ளது எனவே அதனால் தான் a1 ஆக இருந்தால் பின்னர் எளிமையாக இது ypq என்று எடுத்துக் கொள்ளப்பட முடியும் மற்றும் a≠1 ஆக இருந்தால் சில மற்ற மதிப்புகள் குழாய் அல்லது சேவரின் பெருக்கம் அல்லது குறைவை சார்ந்து இருக்கிறது பின்னர் இந்த சில கிளைகளை கூட கருத்தில் கொள்ள வேண்டும் குழாய் மாற்றும் மின்மாற்றி என்று நீங்கள் அழைக்கும் ஒன்றின் யோசனை அதுவே ஆகும் குழாய் மாற்றா மின்மாற்றி குறியீடே கொண்டுள்ளது எனவே இதுவே யோசனை ஆகும் மற்றும் இது மின்மாற்றியின் சமான குறியீடு ஆகும் எனவே இதனுடன் நாம் என்ன செய்ய போகிறோம் என்றால் இன்று நாம் விவாதிப்போம் மற்றும் அதன் பின்னர் பொதுவாக வரும் இப்பொழுது தற்போது ஆற்றல் அமைப்பில் இன்னும் 2 புதிய பஸ் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன அது P பஸ் மற்றும் PQV பஸ் என்று அழைக்கப்படுகிறது அதாவது P கான பஸ்ஸில் PQV பஸ் தெரிந்தது இங்கே P தெரியும் அதன் உண்மையான ஆற்றல் தெரியும் மிக ஆச்சரியமானது இது உங்களது Q என்பதும் கூட தெரியும் மற்றும் மின்னழுத்த பரிமாணமும் கூட தெரியும் இந்த 3 அளவுகளும் PQV பஸ்ஸுக்காக தெரிந்தவை தெரியாத ஒன்று மின்னழுத்த கோண டெல்டா மட்டுமே ஆகும் இது உண்மையில் தெரியாத அளவு ஆகும் மற்றும் P பஸ் நீங்கள் P பஸ்ஸை எடுக்கும்போது P மட்டுமே தெரிந்திருக்கும் ஆனால் உங்களது P பஸ்ஸின் Q பின்னர் V மற்றும் அவை ஏற்கனவே தெரியாத அளவுகள் ஆகும் எனவே ஏன் உங்களது P பஸ்ஸுக்காக நாம் செல்கிறோம் மற்றும் நான் என்ன சொல்கிறேன் என்றால் நீங்கள் PQV பஸ்ஸை எடுத்துக்கொண்டால் P பஸ் அங்கே இருக்க வேண்டும் இந்த 2 பஸ் அங்கே இருக்க வேண்டும் எனவே கேள்வி என்னவென்றால் தொலைவில் அமைந்துள்ள பஸ் மின்னழுத்தத்தை கட்டுப்படுத்த வேண்டும் எனும்போது உண்மையில் ஏன் PQV பஸ்ஸுக்காக செல்ல வேண்டும் எனவே வேறொரு பஸ்ஸில் இருந்து இதை உங்களால் கட்டுப்படுத்த முடியும் ஆனால் நீதி ரீதியாக பிணையத்தில் நீங்கள் எடுக்க வேண்டும் என்றால் எந்த ஒன்றை எடுப்பீர்கள் எடுத்துக்காட்டாக உங்களது புரிதலுக்காக ஒரு எளிய வரைபடத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் ஒருவேளை ஒரு மின்னியற்றியை காட்டும் இந்த வகையான பிணையம் உங்களிடம் உள்ளது என்றால் உங்களிடம் இந்த வகையான பிணையம் உள்ளது குறிப்பு கணிதம் பிற விஷயங்கள் பின்னர் கொடுக்கப்படும் புரிதலுக்காக மட்டும் உங்களிடம் உள்ளது ஒருவேளை இதைப்போன்ற பிணையம் உங்களிடம் இருந்தால் நான் அதைப்போன்று செய்துள்ளேன் எனவே இதை பஸ் 1 என்று சொல்லுங்கள் கொஞ்சம் இருங்கள் இது பஸ் 1 இதை தன்னிச்சையான எண்களின் 2 3 4 5 6 7 8 என இலக்கமிடுங்கள் 9 10 11 13 பின்னர் 13 14 15 16 இது ஒரு 16 பஸ் கணக்கு ஆகும் இது ஒரு ஸ்லாக் பஸ் ஆகும் ஒருவேளை எனது பஸ் 8 அதை நான் ஒரு PQV பஸ்ஸாக உண்டாக்கினால் மற்றும் நான் விரும்பினால் என்னிடம் இருந்தால் மற்றும் P மற்றும் Q இரண்டும் அறியப்பட்டவை இது ஒரு PV பஸ் இல்லை PQV பஸ் Q அறியப்பட்டது அதாவது பஸ்ஸில் மேலும் என்னால் Q வை உட்செலுத்த முடியாது எனவே இந்த மின்னழுத்தத்தை என்னால் கட்டுப்படுத்த முடியாது ஆனால் ஒருவேளை பஸ் மின்னழுத்த அளவு Vi யினால் நான் 1 u இல் பராமரிக்க விரும்பினால் எடுத்துக்காட்டாக இந்த பஸ் மின்னழுத்த அளவை தொலைவில் அமைத்த பஸ்ஸில் இருந்து நான் கட்டுப்படுத்த விரும்பினால் அதாவது இந்த பஸ்ஸில் இருந்து இல்லை ஆனால் வேறு சில பஸ்ஸில் இருந்து எடுத்துக்காட்டாக என்னால் கூப்பிட முடியும் இந்த பிணையத்தில் மட்டும் பஸ் மின்னழுத்த அளவு என்று நீங்கள் அழைக்கும் இதை எந்த முனையிலிருந்து நான் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை நான் கண்டுபிடிப்பேன் எனவே ஒருவர் முதலில் என்ன செய்ய வேண்டும் என்றால் பஸ் 2 என்னும் ஒரு P பஸ்ஸை என்னால் தேர்ந்தெடுக்க முடியும் ஒருவேளை இது PQV பஸ்ஸாக ஆக இருந்தால் நீங்கள் ஒரு P பஸ்ஸை தேர்வு செய்ய வேண்டும் ஆனால் எந்த P பஸ் ஒரு பேஸ் பஸ் ஆக இருக்கும் உங்களது இழப்பு குறைப்பின் அடிப்படையில் உங்களுக்கு தெரியாது முதலில் கணித ஜேகோபியன் எவ்வாறு உருவாகும் என்பதை பின்னர் பார்ப்போம் முதலில் ஒருவேளை நான் பஸ் 2 என்னும் ஒரு P பஸ்ஸை தேர்ந்தெடுத்தால் அதாவது 1 u இல் இந்த மின்னழுத்தத்தை என்னால் பராமரிக்க முடியும் என்பது போல இந்த பஸ்ஸில் நான் Q வை உட்செலுத்த வேண்டும் மற்றும் நான் இழப்பையும் கூட எடுத்துக்கொள்ள வேண்டும் அதேபோல என்னால் பஸ் 3 ஐ தேர்வு செய்ய முடியும் எனவே அந்த விஷயத்தில் இந்த மின்னழுத்தத்தை என்னால் பராமரிக்க முடியம் மற்றும் ஆற்றல் இழப்பின் அதே நேரம் என்பது போல Q உட்செலுத்துதல் என்னவாக இருக்கும் என்பதையும் கூட நான் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே இதேபோல ஒவ்வொரு பஸ்ஸுக்கும் நான் சோதனை செய்ய வேண்டும் மற்றும் எந்த ஒன்று குறைந்தபட்ச இழப்பை கொடுக்கிறது என்பதை நான் பார்க்க வேண்டும் அதன் அடிப்படையில் P பஸ் என்று நீங்கள் அழைப்பதை நான் தேர்வு செய்கிறேன் எடுத்துக்காட்டாக எனது பிணையத்தின் ஆற்றல் இழப்பு குறைந்தபட்சமாக இருப்பதற்காக மற்றும் ஒரு யூனிட்டிற்கு ஒன்று என்பதில் இந்த மின்னழுத்தத்தை நான் பராமரிக்க முடியும் என்பதற்காகவும் ஒருவேளை பஸ் 3 எனது சிறந்த Q உட்செலுத்துதலை கொடுக்கிறது என்றால் அதாவது PV பஸ் PQV பஸ்ஸுக்கு பதிலாக அதாவது ஒரு தொலைவில் அமைந்த பஸ்ஸில் இருந்து இந்த பஸ் மின்னழுத்த அளவை நீங்கள் கட்டுப்படுத்துகிறீர்கள் ஆனால் நீங்கள் இதை இங்கிருந்து செய்ய நினைத்தால் நான் கட்டுப்படுத்துவேன் உங்களால் அதை செய்ய முடியாது ஏனெனில் இது ஒரு ஆரவழி பிணையம் ஆகும் எனவே இணைப்பு இல்லை அல்லது இந்த முனை உண்மையில் இங்கே வரவில்லை எனவே பெரும்பாலும் நீங்கள் சில விரும்பத்தகாத விளைவைப் பெறுவீர்கள் எனவே இது ஒரு ஆரவழி பிணையம் ஆகும் விஷயங்களை உங்களுக்குப் புரியவைப்பதற்காக இதை நான் எடுத்துக்கொண்டேன் P பஸ் மற்றும் PQV பஸ் இது ஒரு பரப்புகை வளைய அமைப்பாக இருந்தால் உங்களது கண்ணி பகிர்வு இணையம் நீங்கள் எந்த பஸ்ஸை தேர்வு செய்கிறீர்கள் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் ஒரு PQV பஸ் ஆனால் P பஸ் அதன்படி நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் பல காரணிகளின் அடிப்படையில் அதாவது நீங்கள் படித்த அந்த P பஸ் மற்றும் PQV பஸ் சுமை பாய்வு ஆய்வுகள் ஆனால் இந்த இரண்டு பஸ்களும் நீங்கள் படிக்கவில்லை ஏனெனில் இது இப்பொழுது புத்தகத்தில் இல்லை எனவே பின்னர் PQV பஸ் எவ்வாறு வேலை செய்கிறது என்பதற்கான ஒரு சிறிய எடுத்துக்காட்டை எடுத்துக்கொண்டு ஜேகோபியன் மேட்ரிக்ஸ் உருவாக்கத்தை நாம் விவாதிப்போம் ஆனால் இந்த P பஸ் மற்றும் PQV பஸ் தொடர்பாக நாம் ஒப்புருவாக்கம் மற்றும் மற்ற விஷயங்களை செய்தோம் என்று என்னால் கூற முடியும் மற்றும் நியூட்டன் ராப்சன் முறை என்று நீங்கள் அழைப்பது மற்றும் விளைவு மிகவும் ஊக்கமளிக்கிறது மற்றும் இந்த P பஸ்ஸுக்காக சில முக்கியத்துவங்கள் அங்கே இருக்கும் இந்த ஒன்றை பற்றி நாம் பின்னர் விவாதிப்போம்